இந்த பாடத்தில் எஸ்டிஎம்32 மற்றும் ஆர்டுயினோ போர்டுகளைப் பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்குக் காண்பிக்கும் பரிசோதனைகளை செய்ய தேவைப்படும் அவுட்புட் டிவைஸஸ் சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் ஆகியவற்றை பற்றி காண்போம் இந்த பாடத்தில் நாம் 2 வெவ்வேறு அவுட்புட் சாதனங்களைப் பற்றியும் அவற்றின் சில குணாதிசயங்கள் பற்றியும் பேசுவோம் ஒன்று உங்களில் பலருக்குத் தெரிந்த மிகவும் பிரபலமான 7 செக்மெண்ட் எல்ஈடி டிஸ்ப்ளே யூனிட் மேலும் இரண்டாவது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே யூனிட் ஆகும் 7 செக்மெண்ட் எல் டி டிஸ்ப்ளே யூனிட்டுடன் தொடங்குவோம் 7 செக்மெண்ட் எல் டி டிஸ்ப்ளே யூனிட் என்றால் என்ன உங்களில் பலருக்கு ஏற்கனவே இந்த வகையான சாதனம் தெரிந்திருக்கலாம் இது ஒரு டிஸ்ப்ளே சாதனமாகும் இது 8 லைட் எமிட்டிங் டையோட்களைக் கொண்டுள்ளது அவை ஒரு குறிப்பிட்ட பேஷனில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இது போன்ற எல் டி கள் 7 உள்ளன அவை 8 போன்ற வடிவத்தில் அமைக்கப்பட்டன மற்றும் ஒரு டாட் பாயிண்ட் உள்ளது இந்த தனித்தனி செக்மெண்ட்களை பொருத்தமாக செயல்படுத்துவதன் மூலம் 0 முதல் 9 வரையிலான எண்களைக் காண்பிக்க இந்த வகையான டிஸ்ப்ளே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவை அனைத்தும் லைட் எமிட்டிங் டையோட்கள் அல்லது எல் டிக்கள் அவை பாரின் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவற்றை தேர்ந்தெடுத்து ஒளிரச் செய்வதன் மூலம் அல்லது ஒளிராமல் இருக்கச் செய்வதன் மூலம் நீங்கள் எந்தவொரு எண்ணையும் டிஸ்ப்ளே செய்து காட்டலாம் 0 முதல் 9 வரையிலான எண்கள் மட்டுமல்ல நீங்கள் ஏ பி சி டி ஈ எப்ஃ A B C D E F ஆகிய ஹெக்ஸாடெசிமல் எழுத்துக்களையும் காட்டலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இதைப் போல ஏ டிஸ்ப்ளே செய்து காட்டலாம் இது போன்ற சிறிய ஆங்கில எழுத்தான பி ஐக் காட்டலாம் சி டிஸ்ப்ளே செய்ய முடியும் டி ஐ இது போன்ற சிறிய ஆங்கில எழுத்தில் மீண்டும் காண்பிக்கலாம் ஈ ஐ இப்படி காட்டலாம் மேலும் எப்ஃ ஐ இப்படி காட்டலாம் எனவே 0 முதல் 9 வரை மட்டுமின்றி நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் எழுத்துக்களையும் காட்டலாம் எனவே 7 செக்மெண்ட் யூனிட்கள் ஒரு ஹெக்ஸாடெசிமல் டிஸ்ப்ளே யூனிட் ஆக பயன்படும் இது எப்படி வேலை செய்கிறது என்றால் ஏ பி சி டி ஈ எப்ஃ ஜி என பெயரிடப்பட்ட 7 செக்மெண்ட்கள் உள்ளன மற்றும் ஒரு டாட் பாயிண்ட் உள்ளது ஒரு டிபிக்கல் டிஸ்ப்ளே யூனிட் இதுபோல் இருக்கும் மொத்தம் 10 பின்கள் இந்த பக்கத்தில் 5 மறுபுறமும் 5 உள்ளன மேலும் இந்த 10 பின்களும் அனைத்து செக்மெண்ட்களுடன் இணைப்புகளைக் கொண்டுள்ளன மேலும் ஒரு பொதுவான டெர்மினலும் உள்ளது இது இருபுறமும் கிடைக்கிறது இப்போது எல் டி க்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பொறுத்து இந்த 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே யூனிட்கள் காமன் ஆனோட் அல்லது காமன் கேத்தோடு என 2 வகைகளாக இருக்கலாம் காமன் ஆனோட் என்றால் ஆனோட் டெர்மினல்கள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இது நமது காமன் பாயிண்ட் ஆகும் காமன் கேத்தோடு என்றால் உங்களிடம் இது போன்ற LEDக்கள் இருக்கும் மேலும் கேத்தோடு டெர்மினல்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு இது காமன் டெர்மினல் ஆக இருக்கும் எனவே அவை எவ்வாறு உள்ளே இணைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பொறுத்து காமன் ஆனோட் அல்லது காமன் கேத்தோடு என 2 வகையான டிஸ்ப்ளே யூனிட்கள் வைத்திருக்க முடியும் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் உண்மையில் 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே யூனிட் ஒன்றைக் காண்பிக்கும் போது 5 முதல் 10 மில்லியம்பியர் கரண்ட் ஒரு எல் டி வழியாக முழு இன்டன்சிடியில் ஒளிர வேண்டும் இது நீங்கள் அனுப்ப வேண்டிய குறைந்தபட்ச கரண்ட் ஆகும் நாம் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்துகிறோம் இது ஒரு தனிப்பட்ட எல் டி மூலம் கரண்ட்டின் ப்ளோவைக் கட்டுப்படுத்தும் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் எல் டி ஒளிரும் போது அது பார்வேர்ட் பயாஸ்டு அதன் வோல்டேஜ் பொதுவாக 1 2 வோல்ட்1 2V ஆகும் சில எல் டிக்கு இது இன்னும் அதிகமாக இருக்கலாம் நாம் ஒரு எல் டியை மட்டும் பார்த்தால் அதனுடன் சீரிஸ் ஆக இணைக்கப்பட்ட கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருக்க வேண்டும் ஒரு பக்கத்தில் நான் 5 வோல்ட்களை இணைக்கிறேன் மறுபுறம் நான் கிரவுண்ட் உடன் இணைக்கிறேன் மேலும் 5 mA கரண்ட் அதன் வழியாக செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை மிக எளிதாக கணக்கிட முடியும் 5V 1 2V 5mA இது ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை உங்களுக்கு வழங்கும் உங்களிடம் 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே யூனிட் இருக்கும்போது உள்ளே 8 எல் இந்த டெர்மினல்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸை இணைப்பதே சிறந்தது இதனால் ஒவ்வொரு செக்மெண்ட்களின் வழியாகவும் 5 மில்லியம்பியர் கரண்ட் கரண்ட் செல்லும் ஆனால் அதன் இன்டர்பேஸை எளிமையாக்க 8 ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் காமன் ஆனோட் போன்ற ஒரு சிறிய ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துவதோடு நீங்கள் அதை 5 V உடன் இணைக்க முடியும் மேலும் நீங்கள் எந்த செக்மெண்ட் ஒளிர விரும்புகிறீர்களோ அதை கிரவுண்ட் உடன் இணைக்கிறீர்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளவு கரண்ட் பாயும் என்பதை தீர்மானிக்கும் வொர்ஸ்ட் கேசை எடுத்துக்கொண்டால் அனைத்து 8 செக்மெண்ட்களும் ஒளிரும் போது இந்த கரண்ட் இந்த 8 செக்மெண்ட்களில் பிரிக்கப்படும் எனவே மொத்தத்தில் நீங்கள் 40mA கரண்ட்டை இந்த ரெசிஸ்டன்ஸின் மூலம் பாய அனுமதிக்க வேண்டும் அதற்கு ஏற்றார்போல் நீங்கள் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை தேர்வு செய்ய வேண்டும் இதைப் போல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ரெசிஸ்டன்ஸின் மதிப்பைத் தேர்ந்தெடுக்கலாம் உங்களிடம் இது போன்ற ஒரு டிஸ்ப்ளே யூனிட் இருக்கும்போது அதாவது காமன் அனோட் டிஸ்ப்ளே இருப்பதாக வைத்துக் கொள்வோம் காமன் டெர்மினல் 5V உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு செக்மெண்ட்டை ஒளிரச் செய்ய அதற்கு உரிய செக்மெண்ட் பின் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட வேண்டும் நான் 0 என்ற எண்ணை காட்ட விரும்புவதாக வைத்துக்கொள்வோம் எனவே 0 என்றால் என்ன 0 இப்படி இருக்கும் G தவிர மற்ற அனைத்து செக்மெண்ட்களும் ஒளிரும் எனவே G மட்டுமே Vcc உடன் இணைக்கப்படும் மற்றும் மற்ற அனைத்து செக்மெண்ட்களும் கிரவுண்ட் உடன் இணைக்கப்படும் இதேபோல் நீங்கள் 5 ஐக் காட்ட விரும்பும் போது 5 எழுத்துக்குறி இது போன்றது எனவே B மற்றும் E செக்மெண்ட்கள் ஒளிராது எனவே B மற்றும் E ஆகியவற்றை நீங்கள் Vcc உடன் இணைக்கிறீர்கள் மற்ற அனைத்தையும் கிரவுண்ட் உடன் இணைக்கிறீர்கள் இதேபோல் F என்னும் எழுத்துக்கு B C மற்றும் D செக்மெண்ட்கள் ஒளிரவில்லை எனவே B C D ஆகியவற்றை வி சி உடன் இணைக்கிறீர்கள் இது காமன் கேத்தோடு என்றால் இது தலைகீழாக மாறும் எனவே 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே யூனிட்டை மைக்ரோகண்ட்ரோலருடன் எவ்வாறு இணைக்க முடியும் என பார்த்தோம் இன்டர்பேஸிங் எப்படி செய்யலாம் என நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இப்போது மிகவும் பிரபலமாகிவிட்ட லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளே யூனிட்டுக்கு வருவோம் பல டிஸ்ப்ளே சாதனங்களில் எல்சிடி டிஸ்ப்ளே யூனிட்களைக் காண்கிறோம் எல்சிடி டிஸ்ப்ளே யூனிட்டுகள் நமது மொபைல் போன்கள் லேப்டாப் ஸ்கிரீன்கள் டச் ஸ்கிரீன்கள் மற்றும் பல கண்ட்ரோல் அப்ளையன்ஸ் சாதனங்களில் டிஸ்ப்ளே யூனிட்டாகப் பயன்படுத்தப்படுகின்றன சில பழைய வகையான எல்சிடி ஸ்கிரீனில் வண்ணத்தைக் காட்ட முடியாது அவை மோனோக்ரோம் ஸ்கிரீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே காட்டும் இந்த எல்சிடி திரையின் முக்கிய நன்மை என்னவென்றால் அவை LEDகளுடன் ஒப்பிடும்போது மிகக் குறைந்த பவரை பயன்படுத்துகின்றன ஒவ்வொரு LEDயையும் ஒளிரச் செய்ய உங்களுக்கு 5 mA கரண்ட் தேவை ஆனால் எல்சிடி யில் தற்போதைய தேவை மைக்ரோஆம்பியர்களில் உள்ளது எல்சிடி யூனிட்கள் தயாரிக்கப்படும் விதம் ஒரு காரணம் அவை பார்ம் ஃபேக்டர் அடிப்படையில் மிகவும் மெல்லியவை எல்சிடி கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்ற விவரங்களுக்கு நான் செல்லவில்லை எல்சிடி க்குள் பல லேயர்கள் உள்ளன அவை அனைத்தும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன நடுவில் ஒரு லேயர் இது இங்கே நடுவில் காட்டப்பட்டுள்ளது இது ஒரு லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளே யூனிட் லேயர் லிக்விட் கிரிஸ்டல் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு பொருள் உள்ளது பயன்படுத்தப்படும் வோல்டேஜைப் பொறுத்து அது ஒளியைக் கடந்து செல்ல அனுமதிக்கிறது அல்லது அது ஒளியைத் தடுக்கிறது இது பொதுவாக போலாரைஸ்ட் ஆக இருக்கும் மற்றும் இருபுறமும் சில கண்ணாடிகள் உள்ளன இது ஒரு கண்ணாடி லேயர் அங்கு ஒரு கண்ணாடி லேயர் உள்ளது லிக்விட் கிரிஸ்டல் அவற்றுக்கிடையே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இது எல்சிடியின் 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே யூனிட் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு எலக்ட்ரோட் இருக்கும் இது இங்கே 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேயின் வடிவத்தில் இருக்கும் இந்த எலக்ட்ரோட்களை கரண்ட் மூலமாக ஆக்டிவேட் செய்யலாம் பயன்படுத்தப்பட்ட கரண்ட்டைப் பொறுத்து அதன் வழியாக ஓடும் ஒளியின் போலாரைசேஷன் இருக்கும் மற்றும் போலாரைசேஷனைப் பொறுத்து சில ஒளி தடுக்கப்படும் மற்றும் சில ஒளி கடந்து செல்லும் பின்புறத்தில் ஒரு கண்ணாடி உள்ளது இது ஒளியைப் பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது அதிகமான இன்டன்சிடியைக் கொடுக்க எல்ஈடி பேக்பிளேன் உள்ளது அங்கு பின்புறத்தில் ஒருவித இல்லுமினேஷன் இருப்பதால் டிஸ்ப்ளே வெஹிகிள் மிகவும் தெளிவாகிறது எனவே இங்கே நான் அதை மிகச் சுருக்கமாகக் குறிப்பிட்டேன் இது பல லேயர்களைக் கொண்டுள்ளது நான் காட்டியபடி 2 போலாரைஸ்ட் பேனல்கள் இடையில் லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளே யூனிட் உள்ளது கலர் எல்சிடி லேயர்கள் வழியாக ஒளி பாயும் போது அவை வண்ணங்களைக் குறிப்பதற்காக ஏதோவொரு வகையில் போலாரைஸ் ஆகின்றன இது மிகவும் அதிநவீன வகையான பொறியியல் ஆகும் இதனால் ஒளி குறிப்பிட்ட கலர் பிராப்பர்டிகளுடன் வெளிவருகிறது கரண்ட் எலக்ட்ரோட்களில் ஒன்றைக் கடந்து செல்லும்போது இந்த கரண்ட் லிக்விட் கிரிஸ்டல் மாலிக்யூல்களை பாதிக்கும் அவை அவற்றின் ஓரியண்டேசனை மாற்றிவிடும் மேலும் ஓரியண்டேசனைப் பொறுத்து போலாரைஸ்ட் ஒளி ஒன்று பாயும் அல்லது அவற்றின் வழியாகப் பாயாது இது ஒளியின் ஆங்கிளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டின் வழியாக ஒளிக்கற்றையைத் தடுக்கலாம் அல்லது அதை கடந்து செல்ல அனுமதிக்கலாம் இதுதான் ஒரு செக்மெண்ட் ஒளிரும் அல்லது ஒளிராமல் இருப்பதன் பின்னணி எனவே நீங்கள் நேரடியாக லிக்விட் கிரிஸ்டல் வழியாக ஒரு கரண்ட்டை அனுப்பவில்லை மறைமுகமாக அது நடக்கிறது நான் சொன்னது போல் ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி உள்ளது மற்றும் எலக்ட்ரோடு பிளேன் உள்ளது இவை அனைத்தும் ஒரு சீல் செய்யப்பட்ட உறைக்குள் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு எல்சிடி டிஸ்ப்ளே யூனிட்டைப் பார்க்கும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக தொகுக்கப்பட்ட உறைக்குள் பார்க்கிறீர்கள் மிக மெல்லியதாக இந்த லேயர்கள் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டு அந்த மெல்லிய சட்டகத்திற்குள் வைக்கப்படுகின்றன இந்த பாடத்தின் ஒரு பகுதியாக நாம் ஒரு குறிப்பிட்ட எல்சிடிசாதனத்தைக் கருத்தில் கொள்வோம் இது மிகவும் வசதியான அவுட்புட் டிவைஸ் இது எண்ணெழுத்து எழுத்துக்களைக் டிஸ்ப்ளே செய்ய பயன்படுகிறது எண்ணெழுத்து என்பது எண்களை மட்டுமல்ல அகரவரிசை எழுத்துக்களையும் குறிக்கிறது இடம் பார்ட் நம்பர் JHD162A மற்றும் இது அதன் படம் நீங்கள் ஒரு பக்கத்தில் சில கனெக்டர் பின்களைக் காணலாம் மொத்தம் 16 பின்கள் உள்ளன மேலும் இந்த டிஸ்ப்ளே யூனிட் ஒரு வரியில் 16 எழுத்துக்கள் வீதம் 2 வரிகள் டிஸ்ப்ளே செய்யலாம் இது 16 x 2 டிஸ்ப்ளே யூனிட் மேலும் இதில் 2 வெவ்வேறு மோடுகள் உள்ளன நீங்கள் 4 பிட் மோடைக் கொண்டிருக்கலாம் அல்லது 8 பிட் மோடை பெறலாம் 4 பிட் மோடில் நீங்கள் 4 டேட்டா லைன்களை மட்டுமே மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கிறீர்கள் மேலும் 8 பிட் மோடில் நீங்கள் அனைத்து 8 டேட்டா லைன்களையும் மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைப்பீர்கள் இங்கே உள்ள 16 பின்களில் 8 டேட்டா லைன்கள் உள்ளன எனவே நீங்கள் 8 லைனையும் மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைத்தால் டேட்டாவை அனுப்புவது எளிதானது ஏனென்றால் எல்லா எழுத்துக்களும் பொதுவாக ASCII போன்ற சில கேரக்டர் கோடில் என்கோடு செய்யப்படுகின்றன அவை 7 பிட் அல்லது 8 பிட் ஆகும் மறுபுறம் நீங்கள் 8 வயர்களை இணைக்க வேண்டும் எனவே வயர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது அதனால்தான் இந்த சாதனம் 4 பிட் மோடு என்னும் ஆல்ட்டர்நேட்டிவ் மோடை வழங்குகிறது அங்கு நீங்கள் 4 பிட் டேட்டா லைன்களை மட்டுமே மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கிறீர்கள் மேலும் மைக்ரோகண்ட்ரோலர் இந்த 8 பிட் டேட்டாவை 2 சைக்கிளில் முதலில் 4 பிட்கள் பின்னர் மற்ற 4 பிட்கள் என அனுப்பும் நீங்கள் 4 பிட் மோடை உபயோகிக்கும் டிரைவரைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை நீங்கள் 4 லைன்களை மட்டுமே இணைக்கிறீர்கள் மீதமுள்ளவற்றை டிரைவர் கவனித்துக்கொள்ளும் நாம் பின் டிஸ்கிரிப்க்ஷனைப் பார்ப்போம் மொத்தம் 16 பின்கள் உள்ளன வலதுபுறத்தில் பின்களும் அவற்றின் சுருக்கமான விளக்கங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன முதல் 2 கிரவுண்ட் மற்றும் கரண்ட் ஆகியவற்றை குறிக்கும் பொதுவாக கிரவுண்ட் 0V உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கரண்ட் 5V பவர் சப்ளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது இன்புட் VEE இதை காண்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு வோல்டேஜைப் பயன்படுத்துவதன் மூலம் டிஸ்ப்ளேயின் காண்ட்ராஸ்ட் அளவை சரிசெய்யலாம் நீங்கள் இணைக்கும் முறை பின்வருமாறு இருக்கும் நீங்கள் பொட்டென்சியோமீட்டர் எனப்படும் வேரியபில் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துகிறீர்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் 5V ஐ இணைக்க முடியும் மறுபுறம் நீங்கள் கிரவுண்ட் உடன் இணைக்கிறீர்கள் இது ஒரு பொட்டென்சியோமீட்டர் இந்த டாப்பிங் பாயின்ட்டை ஒரு நாபை சுழற்றுவதன் மூலம் மாற்றலாம் அல்லது ஒரு திருகு மற்றும் மிடில் பாயின்ட்டை சுழற்றுவதன் மூலம் நீங்கள் VEE உடன் இணைக்கலாம் பொட்டென்சியோமீட்டரை பொருத்தமான முறையில் சரிசெய்வதன் மூலம் நீங்கள் 0 மற்றும் 5V க்கு இடையில் எந்த கரண்ட்டையும் VEE க்குப் பயன்படுத்தலாம் மற்றும் உங்கள் வியூவிங் ஆங்கிளைப் பொறுத்து அதற்கேற்ப காண்ட்ராஸ்ட் அளவை சரிசெய்யலாம் RS என்று ஒரு பின் உள்ளது ஆர்எஸ் என்றால் ரெஜிஸ்டர் செலக்ட் எனப்படும் டிஸ்ப்ளே யூனிட்டுக்கு நீங்கள் சில டேட்டா அல்லது இன்ஸ்டிரக்க்ஷனை அனுப்பலாம் அது நீங்கள் காண்பிக்க விரும்பும் டேட்டாவாக இருக்கலாம் அல்லது அது சில நேரங்களில் ஒரு டேட்டா மட்டுமல்ல இன்ஸ்டிரக்க்ஷனாகவும் இருக்கலாம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் உதாரணத்திற்கு டிஸ்ப்ளே யூனிட் 8 பிட் மோடை பயன்படுத்த வேண்டுமா அல்லது 4 பிட் மோடை பயன்படுத்த வேண்டுமா என இன்ஸ்டிரக்க்ஷன் கொடுக்கலாம் எனவே இந்த டிஸ்ப்ளே யூனிட்டுக்கு சில இன்ஸ்டிரக்க்ஷனை அனுப்பலாம் இது இன்ஸ்டிரக்க்ஷன் அல்லது டேட்டாவாக இருக்கலாம் இந்த RS உண்மையில் நீங்கள் எதை அனுப்புகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலருடன் இன்டர்பேஸ் உருவாக்கும்போது சில நேரங்களில் மைக்ரோகண்ட்ரோலர் ஒரு இன்ஸ்டிரக்க்ஷனை அனுப்பும் சில நேரங்களில் அது ஒரு டேட்டாவை அனுப்பும் இந்த RS பின் மைக்ரோகண்ட்ரோலரின் சில டேட்டா லைன் உடன் இணைக்கப்பட வேண்டும் இதனால் தேவைக்கேற்ப அதை 0 அல்லது 1 ஆக மாற்ற முடியும் அடுத்த பின் ஒரு ரீட்ரைட் பின் இது நீங்கள் LCD யூனிட்டுக்கு ஒரு டேட்டாவை எழுதுகிறீர்களா அல்லது LCD யூனிட்டிலிருந்து சில ஸ்டேட்டஸ் இன்பர்மேஷனை படிக்கிறீர்களா என்பதை உங்களுக்குக் கூறுகிறது அது 0 எனில் ரைட் அதாவது எழுது என்று பொருள் அது 1 என்றால் ரீட் அதாவது படிக்க வேண்டும் இந்த இன்டர்பேஸ் அப்ளிகேஷனில் நாம் எழுதுவோம் நாம் ஸ்டேட்டஸ் இன்பர்மேஷனை படிக்க மாட்டோம் நாம் அதை நேரடியாக கிரவுண்ட் உடன் இணைக்க முடியும் அதை நீங்கள் 0 ஆக மாற்றலாம் இதனால் அது எப்போதும் ரெஜிஸ்டர் ரைட் மோடில் இருக்கும் அடுத்த பின் ஒரு எனேபிள் சிக்னல் ஆகும் இந்த எனேபிள் சிக்னல் இந்த டிஸ்ப்ளே யூனிட்டை ஆக்டிவேட் செய்ய பயன்படுகிறது நீங்கள் அதை இயக்கும்போதெல்லாம் அது செயல்படும் பொதுவாக இந்த எனேபிள் பின் மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கப்படும் இதனால் டேட்டாவை அனுப்ப விரும்பும் போதெல்லாம் அதை எனேபிள் செய்த பின்னர் அது டேட்டாவை எழுதுகிறது இது 1 ஆக இருந்தால் அது எனேபிள் செய்யப்பட்டது அது 0 ஆக இருந்தால் அது எனேபிள் செய்யப்படவில்லை பின்னர் 8 டேட்டா கோடுகள் DB0 முதல் DB7 வரை உள்ளன நீங்கள் 8 பிட் மோடில் இன்டர்பேஸ் செய்யும் போது மைக்ரோகண்ட்ரோலர் போர்ட்டிலிருந்து இந்த 8 பின்களுடன் 8 லைன்களை இணைப்பீர்கள் ஆனால் நீங்கள் 4 பிட் மோடில் பயன்படுத்தும்போது இந்த 4 லைன்களில் DB4 DB5 DB6 மற்றும் DB7 ஆகிய உயர் வரிசை 4 லைன்களை மட்டுமே மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கிறீர்கள் மைக்ரோகண்ட்ரோலர் டேட்டாவை 2 சைக்கிளில் ஒரு நேரத்தில் 4 பிட்களில் வெளியிடும் என்று நான் சொன்னேன் மேலும் இந்த கடைசி 2 பின்களும் LED மற்றும் LED இவை பிரைட்னஸ் அளவைக் கட்டுப்படுத்தப் பயன்படுகின்றன LED மற்றும் LED உடன் வோல்டேஜை இணைத்தால் நீங்கள் பிரைட்னஸ் அளவைக் கட்டுப்படுத்த முடியும் பொதுவாக நீங்கள் 5V உடன் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸை LED இன்புட் உடன் இணைக்க முடியும் மற்றொரு இன்புட்டை LED உடன் இணைத்து கிரவுண்ட் உடன் இணைக்க முடியும் இது வெவ்வேறு பின்களைப் பற்றியும் அவற்றை எவ்வாறு இணைக்க முடியும் என்பதையும் உங்களுக்குக் கூறுகிறது இப்போது இன்டர்பேஸ் உடனான சிக்கலைப் பற்றி பேசுவோம் எளிதாக இருப்பதன் காரணமாக எங்கள் சோதனைகளில் நாங்கள் 4 பிட் மோடைப் பயன்படுத்துவோம் ஏனென்றால் 4 டேட்டா லைன்கள் மட்டுமே இணைக்கப்பட வேண்டும் இப்போது 4 பிட் நோட் டிஸ்ப்ளே யூனிட்டில் ஒரு நேரத்தில் 4 பிட்கள் எழுதப்பட்டுள்ளன 4 பிட் ஒரு நிப்பிள் என்று அழைக்கப்படுகிறது எனவே டேட்டா நிப்பிள்ளாக அனுப்பப்படுகிறது DB7 முதல் DB4 வரை மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் எழுதப்பட வேண்டிய கம்மாண்ட்கள் மற்றும் டேட்டா இன்னும் 8 பிட் நீளத்தில் உள்ளன எனவே அவை 2 சைக்கிள்களில் எழுதப்படும் முதலில் உயர் ஆர்டர் 4 பிட்கள் அனுப்பப்படுகின்றன பிறகு லோ ஆர்டர் 4 பிட்கள் அனுப்பப்படுகின்றன எஸ்டிஎம்32 போர்டுடன் நாங்கள் mbed எனப்படும் ப்ரோக்ராமிங் என்விரான்மென்ட் பயன்படுத்துவோம் Mbed ப்ரோக்ராமிங் என்விரான்மென்ட் எங்கள் அப்ளிகேஷன்களை C இல் உருவாக்க அனுமதிக்கிறது மேலும் இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல லைப்ரரி பங்க்ஷன்கள் மற்றும் டிரைவர்களை வழங்குகிறது அந்த லைப்ரரி பங்க்ஷன்கள் இந்த 4 பிட் இன்டர்பேஸிங்கை கவனித்துக் கொள்ளும் மற்றும் ப்ரோக்ராமை எழுதும் போது நாம் எதைப் பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை டிரைவர் தானாகவே இதைப்பற்றி கவனித்துக் கொள்ளும் அதாவது உயர் ஆர்டர் 4 பிட் முதல் லோ ஆர்டர் 4 பிட் அடுத்தது மற்றும் பலவற்றை எழுதுதல் எப்போது இன்ஸ்டிரக்க்ஷனை எழுத வேண்டும் எப்போது டேட்டாவை எழுத வேண்டும் என்பதை டிரைவர் கவனித்துகொள்ளும் TextLCD மற்றும் TextLCDScroll ஆகிய லைப்ரரிகளை நாம் பயன்படுத்துகிறோம் முதல் லைப்ரரி உண்மையில் LCD டிரைவர் லோ லெவல் டேட்டா மற்றும் இன்ஸ்டிரக்க்ஷன்களை ஒரு நேரத்தில் 4 பிட்களாக அனுப்புவதற்கு இது பொறுப்பாகும் மேலும் இரண்டாவது லைப்ரரி ஸ்க்ரோலிங்கை கட்டுப்படுத்துகிறது 16 காரக்டர்களுக்கு மேல் டிஸ்பிளே செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் டிஸ்பிளே இடமிருந்து வலமாக ஸ்க்ரோலிங் ஆகும் நான் ஒரு உதாரணம் காண்பிப்பேன் நாங்கள் முதலில் இந்த TextLCDScroll கிளாஸிற்கு LCD யூனிட்டை குறிக்கும் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குகிறோம் இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் புரோக்ராமிங் கான்செப்ட் ஆகும் இப்போது நீங்கள் இந்த ஆப்ஜெக்டைக் குறிப்பிடும்போது 7 ஆர்க்யூமென்ட்களை குறிப்பிடப்பட வேண்டும் ஏனெனில் இந்த LCDயுடன் நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் இணைப்புகளை உருவாக்க இந்த 7 விஷயங்கள் தேவை முதலில் நீங்கள் ரெஜிஸ்டர் செலக்ட் இன்புட்டை இணைக்க வேண்டும் இது இன்ஸ்டிரக்க்ஷனா அல்லது டேட்டாவா என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னேன் பின்னர் டேட்டா எனேபில் நீங்கள் டிஸ்ப்ளே யூனிட்டை எனேபில் செய்ய வேண்டும் பின்னர் 4 டேட்டா லைன்கள் இது 6 ஆகிறது கடைசியாக எந்த வகையான LCD டிஸ்ப்ளே யூனிட் உள்ளது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் மற்ற டிஸ்ப்ளே யூனிட்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது 16 பை 4 4 லைன்கள் உள்ளன ஆனால் நாம் இங்கு இன்டர்பேஸ் ஆக கொண்டிருக்கும் டிஸ்ப்ளே யூனிட் 2 லைன்களை மட்டுமே கொண்டுள்ளது இந்த TextLCDScroll கிளாஸில் இருக்கும் வெவ்வேறு பங்ஷன்கள் மேலே காண்பிக்கப்படுகின்றன cls என்றால் திரையை அழிக்கவும் அது காலியாக செய்யப்படுகிறது setSpeed அங்கு n என்பது 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அதாவது நீங்கள் திரையை ஸ்க்ரோலிங் செய்யும் போது ஸ்க்ரோலிங் வேகம் என்னவாக இருக்கும் 1 என்றால் வினாடிக்கு 1 எழுத்து 2 என்றால் வினாடிக்கு 2 எழுத்துக்கள் 3 என்றால் வினாடிக்கு 3 எழுத்துகள் நீங்கள் ஸ்க்ரோலிங் வேகத்தை கட்டுப்படுத்தலாம் செட்லைன் என்பது ஒரு பங்ஷன் அங்கு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டைக் காட்ட விரும்புகிறீர்கள் எந்த லைன் நம்பரில் காட்ட விரும்புகிறீர்கள் என சொல்ல முடியும் லைன் நம்பர் 0 அல்லது 1 ஆக இருக்கலாம் 0 என்றால் முதல் வரி 1 என்றால் இரண்டாவது வரி நான் முன்பு கூறியது போல் நீங்கள் ஒரு வரியில் காட்ட முயற்சிக்கும் டெக்ஸ்ட் 16 ஐ விட அதிகமாக இருந்தால் தானாகவே டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆகும் இங்கே நான் STM32 மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுடன் மிகவும் பொதுவான இன்டர்பேஸைக் காட்டுகிறேன் LED மற்றும் LED இணைப்புகளை நான் இணைக்கிறேன் இங்கே முதல் இரண்டு பின் கரண்ட் மற்றும் கிரவுண்ட் ஆகும் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் நான் ஒரு பக்கத்தில் ஒரு பொட்டென்சியோமீட்டரைப் பயன்படுத்துகிறேன் நான் ஒரு பக்கத்தில் கிரவுண்ட் உடன் இணைக்கிறேன் நான் 5 V நடுவில் இணைக்கிறேன் நான் காண்ட்ராஸ்ட் கன்ட்ரோல் ஆன VEE டெர்மினல் உடன் இணைக்கிறேன் நம்மிடம் ரெஜிஸ்டர்கள் உள்ளன இந்த மஞ்சள் கோட்டைத் தேர்ந்தெடுக்கின்றன இது மைக்ரோகண்ட்ரோலர் பின்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் ரீட்ரைட் நிரந்தரமாக கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் நாம் எழுத மட்டுமே செய்கிறோம் பிறகு இங்கே எனேபிள் சிக்னல் உள்ளது எனேபிள் மைக்ரோகண்ட்ரோலர் லைன்களில் ஒன்றிலும் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் மைக்ரோகண்ட்ரோலர் அதை இயக்க வேண்டும் பின்னர் உயர் ஆர்டர் 4 கோடுகள் சில மைக்ரோகண்ட்ரோலர் பின்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன மைக்ரோகண்ட்ரோலரை டிஸ்ப்ளே யூனிட் உடன் இணைப்பது இவ்வாறுதான் மேலும் சில எழுத்துக்களைக் காண்பிப்பதற்கான சாம்பிள் mbed கோடைக் காட்டுகிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் சில ஹெட்டர்களைச் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் mbed ப்ரோக்ராமிங் என்விரான்மென்ட் பயன்படுத்துகிறீர்கள் mbed h கட்டாயமாகும் நீங்கள் இதைச் சேர்க்க வேண்டும் இன்னும் இரண்டு கூடுதல் லைப்ரரிகள் டெக்ஸ்ட் எல் டி மற்றும் டெக்ஸ்ட் எல் டி ஸ்க்ரோல் ஐப் பயன்படுத்துகிறீர்கள் நான் சொன்னது போல் நீங்கள் TextLCDScroll கிளாஸின் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க வேண்டும் நீங்கள் எல்சிடி என்ற பெயரைக் கொடுக்கிறீர்கள் இங்கே 7 விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட வேண்டும் நீங்கள் எந்த பின்களுடன் இணைக்கிறீர்கள் என்பதை இங்கே குறிப்பிடவும் முதலில் ரெஜிஸ்டர் செலக்ட் அதாவது உங்கள் எஸ்டிஎம்32 D13 பின்னை ரெஜிஸ்டர் செலக்ட் உடன் இணைக்கிறீர்கள் அடுத்தது எனேபிள் நீங்கள் அதை எஸ்டிஎம்32 D12 பின் உடன் இணைக்கிறீர்கள் பின்னர் 4 டேட்டா லைன்கள் நீங்கள் D11 D10 D9 D8 உடன் இணைக்கிறீர்கள் பின்னர் கடைசியாக இது என்ன வகையான டிஸ்ப்ளே யூனிட் என்று கூறுகிறது மெயின் புரோகிராமில் இந்த cls ஃபங்ஷன்னை முதலில் அழைக்கிறோம் இது மிகவும் எளிமையானது இந்த ஆப்ஜெக்டின் பெயரான எல் டி டாட் ஃபங்க்ஷனின் பெயரை நாம் கொடுக்க வேண்டும் எனவே டிஸ்ப்ளே அழிக்கப்பட்டது பின்னர் ஸ்க்ரோலிங் வேகத்தை ஒரு வினாடிக்கு ஒரு எழுத்து என அமைக்கிறேன் பின்னர் ஒரு லூப்பில் while என்றால் அது இன்பைனைட் லூப் ஆகும் நாங்கள் முதல் வரியில் எதையாவது இரண்டாவது வரியில் எதையாவது காண்பிக்கிறோம் நாங்கள் 16 எழுத்துக்களுக்கு மேல் உள்ள எம்பெட்டட் சிஸ்டம் டிசைன் ஐக் காண்பிக்கிறோம் எனவே மெதுவான ஸ்க்ரோலிங் இருக்கும் வினாடிக்கு 1 எழுத்து இரண்டாவது வரி என்பிடெல் 2018 இது 16 க்கும் குறைவாக இருப்பதால் இது ஸ்க்ரோலிங் ஆகாது இங்கே இது உண்மையில் தேவையில்லை நான் 25 விநாடிகள் காத்திருக்கிறேன் எம் 32 மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுடன் எல் டி யை இணைப்பதற்கு எவ்வாறு இன்டர்பேஸிங் மற்றும் ப்ரோக்ராமிங் செய்யலாம் என பார்த்தோம் இதன் மூலம் இந்த பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த பாடங்களில் வேறு சில சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் மற்றும் அவுட் புட் டிவைஸ்களை பற்றி பேசுவோம்